இந்த விரிவுரைக்கு வருக கடந்த விரிவுரையில் ஆர்கனைசேஷனின் கட்டமைப்பு மற்றும் டீமின் கட்டமைப்பு பற்றி விவாதித்தோம் டீம் கட்டமைப்பில் ஒவ்வொரு அணியிலும் ஏதேனும் கட்டமைப்பு உள்ளது உறுப்பினர்கள் தங்கள் வேலையை செய்து அணியில் உள்ள ஒருவரிடம் ரிபோர்ட் செய்யும் விதம் மற்றும் பலவற்றைப் பற்றி நாம் விவாதித்தோம் மூன்று பெரிய டீம் ஆர்கனைசேஷன் நாம் கண்டறிந்தோம் 1 7 8 நபர்கள் இருக்கும் சிறிய ப்ராஜெக்ட்களுக்கு ஏற்ற ஜனநாயகம் டீம் பெரிய ப்ராஜெக்ட்களுக்கு அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அங்குள்ள முடிவுகள் கூட்டாக எடுக்கப்பட எல்லோரிடமும் ஆலோசிக்க படுகிறது நிறைய புதுமைகள் உள்ள ஆராய்ச்சி வகை ப்ராஜெக்ட்களுக்கு இது பொருத்தமானது புதிய யோசனைகள் தேவை ஆனால் விவாதங்கள் கூட்டங்கள் மற்றும் பலவற்றில் அதிக நேரம் செல்கிறது என்ற பொருளில் அது திறனற்றது நாம் தலைமை புரோகிராமர் டீமைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் தலைமை புரோகிராமர் டீமில் தலைமை புரோகிராமராக நியமிக்கப்பட்ட ஒருவர் இருக்கும் சிறிய ப்ராஜெக்ட்களுக்கு இவை பொருத்தமானவை அவர் ப்ராஜெக்ட்டின் நிபுணர் அவர் ப்ராஜெக்ட்டின் ஒட்டுமொத்த பொறுப்பில் இருக்கிறார் உயர் மட்ட தீர்வை வழங்குகிறார் ப்ராஜெக்ட்டை சிறிய வேலைகளாகப் பிரிக்கிறார் டீம் உறுப்பினர்களை நியமிக்கிறார் டீம் உறுப்பினர்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் உதவுகிறார் பெறுகிறார் அவர்களிடமிருந்து வேலையை பெற்று பின்னர் அவர் விஷயங்களை ஒருங்கிணைக்கிறார் இது மிகவும் எளிமையான புரோகிராமர்களுக்கு ஏற்றது இது எளிய சிக்கல்களுக்கான மிகவும் திறமையான டீம் கட்டமைப்பாகும் ஏனெனில் விவாதக் கூட்டங்களில் அதிக நேரம் செல்வதில்லை முதலில் தலைமை புரோகிராமர் டீமைப் பார்ப்போம் கடந்த விரிவுரையில் நாம் ஏற்கனவே ஜனநாயகக் டீமைப் பார்த்தோம் நாம் தலைமை புரோகிராமர் குழுவுடன் தொடங்குவோம் பின்னர் கலப்பின அமைப்பைப் பார்ப்போம் தலைமை புரோகிராமர் டீமில் தலைமை புரோகிராமராக நியமிக்கப்பட்ட புரோகிராமர்கள் நம்மிடம் உள்ளனர் மற்ற அனைத்து டீம் உறுப்பினர்களும் தலைமை புரோகிராமருக்கு ரிபோர்ட் செய்கிறார்கள் ப்ரோஜெக்ட்டிற்கு தலைமை புரோகிராமர் பொறுப்பு அவர் டெக்கினிக்கல் லீட் மற்றும் மேனேஜரியல் லீட் மற்ற அனைத்து டீம் உறுப்பினர்களும் அவரிடம் ரிபோர்ட் செய்கிறார்கள் அவர் தீர்வைக் காட்சிப்படுத்துகிறார் வடிவமைப்பை உருவாக்குகிறார் வெவ்வேறு டீம் உறுப்பினர்களுக்கு வேலையை விளக்குகிறார் எடுத்துக்காட்டாக புரோகிராமர்கள்களிடம் என்ன கோடிங் முறையைச் பின்பற்ற வேண்டிய என்பதை விளக்கக்கூடும் நெட்வொர்க் நிபுணரிடம் அவர் என்ன நெட்வொர்க் தீர்வு தேவை என்று சொல்லக்கூடும் டெஸ்டர்களுக்கு அவர் எப்படிச் சோதிப்பது மற்றும் எந்த அம்சங்களை சோதிக்க என பலவற்றைச் சொல்வார் எனவே இங்கே முழு திட்ட தீர்வும் தலைமை புரோகிராமரிடம் உள்ளது மற்ற டீம் உறுப்பினர்களுக்கு ப்ராஜெக்ட்டின் பகுதியளவு பார்வைகள் மட்டுமே உள்ளன என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவர்களுக்கு விளக்கப்பட்டுள்ள சிறிய பணிகளை விளக்குகின்றார் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர்கள் அதைச் செய்கிறார்கள் தலைமை புரோகிராமர் பணியைக் கண்காணித்து விளக்கம் மற்றும் பல உதவிகளைச் செய்யக்கூடிய எந்த உதவியையும் வழங்குகின்றார் வெவ்வேறு டீம் உறுப்பினர்கள் தங்கள் வேலையை முடிக்கும்போது வேலையை மதிப்பாய்வு செய்கிறார்கள் இவை திருப்திகரமாக முடிந்ததும் ஒருங்கிணைத்து மெதுவாக முழு அமைப்பும் உருவாகிறது இங்கே தலைமை புரோகிராமர் முக்கிய நபராக பொறுப்பில் உள்ளார் அவர் ஒரு மேனேஜர் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர் நிர்மாணிக்கக்கூடிய வடிவமைப்பு விரிவான வடிவமைப்பை மேற்கொள்கிறார் பின்னர் டீம் உறுப்பினர்களிடையே குறியீட்டு முறையை ஒதுக்குவது டீம் குறியீட்டின் முக்கியமான பகுதிகளுக்கும் தானே எழுதுவது வெவ்வேறு பகுதிகளை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதற்கான அனைத்து இடைமுக சிக்கல்களையும் கையாளுவது டீம் உறுப்பினர்களின் வேலையை மதிப்பாய்வு செய்வது குறைபாடுள்ள எதையும் அவற்றை விளக்குவது மற்றும் அதை சரி செய்யும்படி கேட்பது மற்றும் தலைமை புரோகிராமர் மட்டுமே முழுமையான ப்ராஜெக்ட்டின் ஒவ்வொரு கோடிங்கின் வரியையும் புரிந்துகொள்கிறார் ஒவ்வொரு வடிவமைப்பும் தலைமை புரோகிராமருக்குத் தெரியும் டீம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பகுதியளவு பார்வைகள் மட்டுமே உள்ளன அவர்களுக்குத் தெரிந்தது ப்ராஜெக்ட்டின் சிறிய பகுதிகள் மட்டுமே இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் தலைமை புரோகிராமர் உடல்நிலை சரியில்லாமல் போனால் என்ன ஆகும் இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தப்படும் ஆனால் இது எளிய ப்ராஜெக்ட்களைச் செய்வதற்கான மிகவும் திறமையான வழியாகும் ஏனென்றால் விவாதங்களில் அதிக நேரம் வீணடிக்கப்படுவதில்லை தலைமை புரோகிராமர் எல்லாவற்றையும் திறம்பட மேற்பார்வையிட்டு எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க வைக்கிறார் அதை முடிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதை அவர் அறிவார் ஏனெனில் அவர் அங்கு நிபுணர் எனவே இது எளிய ப்ராஜெக்ட்களைச் செய்வதற்கான மிக விரைவான வழியாகும் ஆனால் பெரிய திட்டங்களைப் பொறுத்த வரை எப்படி செயல்படும் தலைமை புரோகிராமர் குழுவோ ஜனநாயகக் குழுவோ பொருத்தமானதல்ல இவை இரண்டும் சிறிய திட்டங்களுக்காகவே செயல்படுகின்றன என்று நாம் கூறினோம் தலைமை புரோகிராமர் மிக அதிகமான புரோகிராமர்களை மேற்பார்வையிட முடியாது ஜனநாயகக் குழுவில் ஓருவருக்கொருவர் விவாதிக்கிறார்கள் எனவே அணியின் அளவு அதிகரிக்கும்போது தகவல்தொடர்பு பாதை அதிகரிக்கும் எண்ணிக்கை N ஸ்குயர் விரைவாக இது மிதமான பெரிய ப்ராஜெக்ட்களுக்கு கூட மிகவும் திறமையற்றதாகிவிடும் இந்த காரணத்திற்காக படிநிலை டீம் அமைப்பு பெரிய ப்ராஜெக்ட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது படிநிலை அமைப்பில் மூத்த புரோகிராமருக்கு ஜூனியர் புரோகிராமர்கள் ரிபோர்ட் செய்வர் ஒரு ப்ராஜெக்ட் லீடருக்கு மூத்த புரோகிராமர் ரிபோர்ட் செய்வர் ப்ராஜெக்ட் லீடர் ஒரு சீனியர் லீடருக்கு ரிபோர்ட் செய்வர் மற்றும் பல எனவே நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஜூனியர் புரோகிராமர்கள் இருக்கும் மர அமைப்பு ப்ராஜெக்ட் லீடருக்கு மூத்த புரோகிராமர் பணியை வழங்குகிறார் ப்ராஜெக்ட்டின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு மூத்த ப்ராஜெக்ட் புரோகிராமர்களால் செய்யப்படுகின்றன அவர்கள் தங்களுக்கென்று ஜூனியர் புரோகிராமர்களைக் கொண்ட குழுவைக் கொண்டுள்ளனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள் இங்கே பாருங்கள் கீழ் மட்டத்தில் ஒரு ஜனநாயக அமைப்பு மற்றும் உயர் மட்டத்தில் ஒரு தலைமை புரோகிராமர் அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள தலைமை புரோகிராமரைப் போலல்லாமல் தொழில்நுட்ப தலைமை இது ப்ராஜெக்ட் லீடர் மற்றும் மூத்த புரோகிராமர்களால் வழங்கப்படுகிறது தலைமை புரோகிராமர் டீம் தான் எளிய மற்றும் குறைந்த கடினத்துவம் வாய்ந்த ப்ரோஜெக்ட்களுக்கு சிறந்த கட்டமைப்பாகும் ஜனநாயகக் டீம் இது ஆராய்ச்சி சார்ந்த புதுமையான ப்ராஜெக்ட்களுக்கு ஏற்றது ஆனால் தகவல்தொடர்பு மேல்நிலை அணி அளவுடன் விரைவாக அதிகரிக்கிறது எனவே ஜனநாயகக் டீம் சிறிய ப்ராஜெக்ட்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது படிநிலை டீம் பெரிய ப்ராஜெக்ட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இடர் மேலாண்மை பிரச்சினைகள் குறித்து இப்போது விவாதிப்போம் ப்ராஜெக்ட் நிர்வாகி எவ்வாறு இடர் நிர்வாகத்தை மேற்கொள்கிறார் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் ஆபத்து என்றால் என்ன ஒரு ப்ராஜெக்ட் பல வகையான அபாயங்களால் பாதிக்கப்படுகிறது பிரின்ஸ் 2 இல் எதிர்கால நிகழ்வுகளின் பாதகமான விளைவுகளின் வாய்ப்பு என வரையறுக்கப்படுகிறது ஏனெனில் ப்ராஜெக்ட்டில் பல நிகழ்வுகள் நிகழும் மற்றும் ஆபத்து என்பது எதிர்கால நிகழ்வின் பாதகமான விளைவு ஆகும் எடுத்துக்காட்டாக ஒரு டீம் உறுப்பினர் வெளியேறுவது ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு மற்றும் அது ஒரு மோசமான விளைவைக் கொண்டிருக்கலாம் யார் அவருடைய வேலையைச் செய்வார்கள் என்று மற்றொரு எதிர்கால நிகழ்வு என்பது பட்ஜெட் மிகவும் தடையாக மாறும் வாடிக்கையாளர் நிதி சிக்கல்களை எதிர்கொள்கிறார் மற்றும் நிதி வழங்க முடிவதில்லை இப்போது PM BOK வரையறையை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் புக் ஆப் ஞாலேஜ் புத்தகத்தில் பார்ப்போம் ஒரு நிச்சயமற்ற நிகழ்வு அல்லது நிபந்தனை அது ஏற்பட்டால் ஒரு ப்ராஜெக்டின் நோக்கங்களில் நேர்மறையான அல்லது எதிர்மறையான விளைவைக் கொண்டிருக்கிறது எனவே இது மீண்டும் ஒரு நிகழ்வைப் பற்றிய ஒத்த வரையறையாகும் இது நிகழலாம் அல்லது நிகழாமல் போகலாம் இது ஒரு நிச்சயமற்ற நிகழ்வு அல்லது நிபந்தனை அது ஏற்பட்டால் நேர்மறையான அல்லது எதிர்மறையான விளைவைக் கொண்டிருக்கும் எனவே ஒரு நேர்மறையான ஆபத்து உள்ளது சாதகமான ஆபத்து என்னவென்றால் ஏதாவது நல்லது நடக்கும் உதாரணமாக தங்களின் தயாரிப்பு வெளியீடு தாமதமாகிவிட்டதால் பகுதியின் வேலைக்கு 2 மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று வாடிக்கையாளர் கூறலாம் எனவே இது ஒரு நேர்மறையான ஆபத்து வாடிக்கையாளர் கூறும் எதிர்மறையான ஆபத்து என்பது எங்கள் ப்ராஜெக்ட் வெளியீடு முன்னரே திட்டமிடப்பட்டிருப்பதால் நீங்கள் அதை ஒரு மாதத்திற்கு முன்பே முடிக்க வேண்டும் ஆனால் இந்த எல்லா வரையறைகளிலும் ஆபத்து சில நிகழ்வுகளுடன் தொடர்புடையது அவை எதிர்காலத்தில் நிகழக்கூடியவை அல்ல எனவே ஆபத்து என்பது எதிர்காலத்தில் நிகழும் சில நிகழ்வுகள் மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சினை ஒரு ப்ராஜெக்ட்டில் பாதிக்கப்படக்கூடிய பல வகையான அபாயங்கள் உள்ளன ஆபத்துக்களை வகைப்படுத்தக்கூடியது சந்தை ஆபத்து சந்தை ஆபத்து என்பது ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக நிறைவுற்றது ஆனால் பின்னர் சந்தை நிலைமைகள் மாறிவிட்டன மற்றும் தயாரிப்பு சந்தையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை போட்டியாளர்கள் சிறந்த தயாரிப்பைக் கொண்டு வந்திருக்கலாம் ஒருவேளை தொழில்நுட்பம் மாறிவிட்டது மற்றும் சந்தையில் இது ஏற்றுக்கொள்ளப்படாது குறிப்பிட்ட வகை தொழில்நுட்பத்திற்காக அது உருவாக்கப்பட்டு வருகிறது இது மேலும் முன்னேற்றத்தைக் கொண்டுள்ளது மற்றும் சந்தையில் தயாரிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது அவை அனைத்தும் சந்தை ஆபத்துக்கான சந்தை அபாய எடுத்துக்காட்டுகள் நிதி ஆபத்து என்பது வாடிக்கையாளரின் நிதி உறுதிப்பாட்டின் ஆபத்து திவாலாகிவிட்ட வாடிக்கையாளர் ப்ராஜெக்டின் பாதியிலேயே ப்ராஜெக்டிற்கு பணம் செலுத்த முடியாது தொழில்நுட்ப ஆபத்து என்னவென்றால் ப்ராஜெக்ட் சில தொழில்நுட்பங்களை எடுத்துக்கொள்கிறது பின்னர் அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ப்ராஜெக்ட் தொடர்கிறது ஆனால் ப்ராஜெக்ட் முடிவடைவதற்கு முன்னர் சிறந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வருவது அவ்வாறு நிகழக்கூடும் எனவே தொழில்நுட்ப வழக்கற்றுப்போதல் தொழில்நுட்ப அபாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு திட்டப்பணி தனிப்பட்ட விடுப்பு போன்ற ப்ராஜெக்ட் அபாயங்கள் ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்திற்கு மாற்றாக கண்டுபிடிக்க முடியவில்லை அட்டவணை தாமதமாகிறது மற்றும் பல இப்போது இடர் மேலாண்மை அணுகுமுறைகளைப் பார்ப்போம் ஆபத்து இல்லாத எந்தவொரு ப்ராஜெக்ட்ம் இல்லை ஒவ்வொரு ம் பல டஜன் அபாயங்கள் உள்ளன மேலும் ஆபத்துக்களை கையாளுவது ப்ராஜெக்ட்மேனேஜருக்கு ஒரு முக்கியமான வேலை பொறுப்பாகும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பரவலாக இரண்டு விருப்பங்கள் உள்ளன ஒன்று செயல்திறன் மிக்க அணுகுமுறை இங்கே ப்ராஜெக்ட் மேனேஜர் எதிர்பார்த்து உட்கார்ந்து சிந்திக்கிறார் ப்ராஜெக்டிற்கு எளிதில் ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்ன சாத்தியமான அனைத்து அபாயங்களையும் எதிர்பார்க்கலாம் மற்றும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் திட்டமிடுங்கள் ஆபத்து உண்மையில் உண்மையாகிவிட்டால் திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுத்து அபாயங்களை நிர்வகிக்கவும் செயல்திறன்மிக்க அணுகுமுறை மேனேஜர்கள் மத்தியில் இது மிகவும் பிரபலமானது ஆனால் பின்னர் ஒரு எதிர்வினை அணுகுமுறை உள்ளது அங்கு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அபாயங்களை கூட எதிர்பார்க்க முடியாது எனவே நிகழ்வு நிகழும் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காது பொதுவாக ப்ராஜெக்ட் மேனேஜர் எதிர்வினை அணுகுமுறையை எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனெனில் இந்த அபாயங்கள் கணிக்க முடியாதவை என்பதால் அவை சாதகமற்ற நிகழ்வு நிகழும் வரை ப்ராஜெக்ட் மேனேஜரால் முன்னறிவிக்க முடியாது ஆனால் செயலில் உள்ள எதிர்வினை அணுகுமுறையில் அவை நிகழும்போது ஆபத்தை கையாளுகின்றன என்று நாங்கள் கூறினோம் ஆனால் சார்பு செயலில் உள்ள அணுகுமுறையில் ப்ராஜெக்ட் மேனேஜர் அபாயங்களைக் கையாள்வது எப்படி நிச்சயமாக முதல் விஷயம் அபாயங்களை எதிர்பார்ப்பது இந்த ப்ராஜெக்டிற்கு ஆபத்துக்கள் இருக்கக்கூடிய இடர் அடையாளம் அனைத்து அபாயங்களையும் எதிர்பார்க்கிறது என்ன தொழில்நுட்ப அபாயங்கள் இருக்கக்கூடும் என்பதைக் கண்டுபிடிப்பது மக்கள் ப்ராஜெக்ட் விட்டு வெளியேறுவது போன்ற ப்ராஜெக்ட் அபாயங்கள் என்ன நடக்கும் அட்டவணை என்ன நடவடிக்கைகள் எடுக்க தாமதமானது மற்றும் பல எனவே ஒரு அபாயத்தை கையாள்வதற்கான முதல் படி ப்ராஜெக்ட்டின் தொடக்கத்தில் சாத்தியமான அனைத்து ஆபத்துகளையும் அடையாளம் காண்பது அபாயங்கள் அடையாளம் காணப்பட்டவுடன் அபாயங்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஆபத்தின் தாக்கம் என்னவாக இருக்கும் இது ஒரு தீவிர ஆபத்து அனைத்து அபாயங்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஆபத்துகள் மிகவும் தீங்கு விளைவிக்கும் பின்னர் ஆபத்து திட்டமிடல் என்ன செய்வது ஆபத்து உண்மையில் உண்மையாகிவிட்டால் பின்னர் ப்ராஜெக்ட் தொடரும்போது இடர் கண்காணிப்பு என்பது ஆபத்து நிகழ்தகவு அதிகமாகி வருவதால் ஆபத்தின் தற்போதைய நிலை என்ன இந்த கட்டமைப்பில் முதல் விஷயம் ரிஸ்க் அடையாளம் காண்பது ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆபத்தை எவ்வாறு அடையாளம் காண்பார் ஏனெனில் இவை எதிர்கால நிகழ்வுகள் மற்றும் இவை நிச்சயமற்ற நிகழ்வுகள் ப்ராஜெக்ட் மேனேஜர் எவ்வாறு ஆபத்துக்களை எதிர்பார்க்கிறார் ஒன்று பயன்பாட்டு சரிபார்ப்பு பட்டியல் ப்ராஜெக்ட்டில் ஏற்பட்ட பொதுவான ஆபத்துக்களைக் கண்டறியவும் மற்ற ப்ராஜெக்ட்கள் எதிர்கொண்ட அபாயங்கள் என்ன என்பதைக் கண்டுபிடித்து அத்தகைய அபாயங்கள் கையில் இருக்கும் ப்ராஜெக்ட்ற்கு பொருத்தமானதாக இருக்குமா என்பதை சரி பார்க்கிறது மூளையைத் தூண்டுவதன் மூலம் ஆபத்தை அடையாளம் காணக்கூடிய இரண்டாவது வழி டீம் உறுப்பினர்கள் பிற பங்குதாரர்களைப் பெறுங்கள் பின்னர் அவர்களின் கவலைகளையும் ஆபத்துகளையும் பெறுங்கள் மூன்றாவது வகை ரிஸ்க் அடையாளம் என்பது இங்கு ஏற்படக்கூடிய மேப்பிங் ஆகும் இது ஏற்படக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த நிகழ்வுகளின் பாதிப்பையும் அடையாளம் காட்டுகிறது ப்ராஜெக்ட் மேனேஜரின் பல்வேறு ப்ராஜெக்ட்களில் ஏற்படும் பல்வேறு வகையான அபாயங்கள் மற்றும் இந்த அபாயங்களுக்கு ஏற்ற அபாயங்கள் குறைப்பு நுட்பங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வது முக்கியம் அபிவிருத்தித் திட்டத்தால் பாதிக்கப்படும் 10 அடிக்கடி ஆபத்துகளை போஹம் அடையாளம் கண்டுள்ளார் எனவே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் மற்ற ப்ராஜெக்ட்கள் அடிக்கடி சந்திக்கும் அபாயங்கள் என்ன அந்த அபாயங்களைக் கையாள சிறந்த வழிகள் என்ன என்பதை அடையாளம் காண இது மிகவும் அறிவுறுத்தலாக உள்ளது முதல் ஆபத்து நிச்சயமாக மனிதவளத்துடன் தொடர்புடையது தனிப்பட்ட குறுகிய வீழ்ச்சி ப்ராஜெக்ட்டில் திறமையான மனித சக்தி இல்லாதது எங்களிடம் ப்ராஜெக்ட் தனிப்பட்டதாக உள்ளது ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை ப்ராஜெக்ட் தாமதமாகி வருகிறது இது இங்கே ஒரு பெரிய ஆபத்து அதனுடன் தொடர்புடைய குறைப்பு நுட்பம் ப்ராஜெக்ட் தொடங்குவதற்கான ஊழியர்கள் சிறந்த திறமைகளைப் பெறுவதாகவும் ப்ராஜெக்ட் பயிற்சி மற்றும் தொழில் வளர்ச்சியை வழங்குவதாகவும் போஹம் கூறுகிறார் நம்பத்தகாத நேரம் மற்றும் செலவு மதிப்பீடுகள் ப்ராஜெக்ட் மேனேஜரால் நேரத்தையும் செலவையும் சரியாக மதிப்பிட முடியவில்லை மற்றும் வாடிக்கையாளருக்கு தவறான புள்ளிவிவரத்தை மேற்கோள் காட்டினார் இப்போது வாடிக்கையாளர் கூறுகிறார் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் மற்றும் இந்த நேரத்திற்குள் செய்வீர்கள் என்று நீங்கள் கூறியதால் நீங்கள் ஏன் அதை செய்ய முடியவில்லை மிகவும் யதார்த்தமான துல்லியமான மதிப்பீட்டைப் பெற ப்ராஜெக்ட் மேனேஜர் பல மதிப்பீட்டு நுட்பங்களைப் பயன்படுத்த வேண்டும் அதிகரிக்கும் வளர்ச்சியைப் பயன்படுத்துவதன் மூலம் அதைக் கையாள ஒரு வழி ஏனெனில் நீண்ட கால மதிப்பீட்டைச் செய்வது மிகவும் கடினம் இது பிழையானது ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு அம்சத்திற்கான ஒரு குறுகிய கால மதிப்பீடு மிகவும் துல்லியமான மதிப்பீடாகும் மேலும் அவை இரண்டும் ஆபத்து குறைப்பு நுட்பங்கள் தவறான மென்பொருள் செயல்பாடுகளை உருவாக்குதல் வாடிக்கையாளர் எதையாவது விரும்பினார் இறுதியாக மேம்பாட்டுக் டீம் வேறு சில செயல்பாடுகளை உருவாக்குகிறது இது வாடிக்கையாளர் மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறுகிறது நாங்கள் இதை விரும்பவில்லை அது அடிக்கடி நிகழ்கிறது இதற்கான ஆபத்து குறைப்பு நுட்பம் மேம்படுத்தப்பட்ட சாப்ட்வேர் மதிப்பீடு வாடிக்கையாளருக்கு சரியாக என்ன தேவை என்பதைக் கண்டறிய முயற்சிக்கும் பயனர் ஆய்வுகள் முன்மாதிரி மற்றும் வாடிக்கையாளரால் மதிப்பீடு செய்யப்படுவது இவை ஆபத்து குறைப்பு நுட்பங்கள் தவறான பயனர் இடைமுகத்தை உருவாக்குதல் இது செயல்பாட்டிற்கு ஒத்த ஆபத்து இங்கே வாடிக்கையாளர் விரும்பாத இடைமுகம் வாடிக்கையாளரால் மதிப்பீடு செய்யப்படுவதை இங்கே மீண்டும் முன்மாதிரி செய்கிறது பணி பகுப்பாய்வு ஒரு சரியான பணி பகுப்பாய்வைச் செய்கிறது அங்கு ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அல்லது பணியைச் செய்வதற்கு அடையாளம் காணவும் தேவைப்படும் உள்ளீடு மற்றும் வெளியீடு என்ன ப்ராஜெக்டில் பயனர் ஈடுபாடு இவை ஆபத்து குறைப்பு நுட்பங்கள் தங்க முலாம் தங்க உறுப்பினர்களைப் பூசுவதில் சில அம்சங்கள் வாடிக்கையாளரால் பாராட்டப்படலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவை தேவைகளில் உண்மையில் ஆவணப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவர்கள் ஏதாவது ஒன்றை உருவாக்கத் தொடங்குகிறார்கள் இந்த வேலை மிகவும் பாராட்டப்படும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் வாடிக்கையாளருக்கு அவை தேவையில்லை இது உண்மையில் நேரத்தை வீணடிப்பதாகும் இது ப்ராஜெக்ட்டை தாமதப்படுத்துகிறது செலவை அதிகரிக்கிறது ஆபத்து குறைப்பு நுட்பம் ஸ்க்ரப்பிங் ஆகும் இது பிற்கால சிந்தனையாக வைக்கப்பட்ட மற்றும் உண்மையில் தேவையில்லாத எந்தவொரு தேவைகளையும் கைவிடுகிறது முன்மாதிரி பயனரை ஒரு முன்மாதிரி பதிப்பை மதிப்பீடு செய்து அது தேவையா இல்லையா என்று கூறுகிறது தேவைகளுக்கு தாமதமாக மாற்றங்கள் பின்னர் சில மாற்றங்களை வாடிக்கையாளர் பரிந்துரைக்கலாம் மாற்றம் உண்மையில் நடக்க வேண்டுமானால் இங்கே கட்டுப்பாட்டை மாற்றவும் பின்னர் மாற்றத்தை திறம்பட கையாள ஒரு நடைமுறையை நாம் கொண்டிருக்க வேண்டும் அது மாற்றக் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது அதிகரிக்கும் வளர்ச்சி இதனால் வாடிக்கையாளர் அதிகளவில் மதிப்பீடு செய்கின்றனர் மற்றும் மாற்றங்கள் முடிவில் அதிகமாக இல்லை ஏனென்றால் மாற்றங்கள் சிக்கலானவை எல்லாம் முடிந்ததும் அவை முடிவில் செய்யப்பட வேண்டும் ப்ராஜெக்ட்கள் வழங்கும் வெளிப்புறமாக வழங்கப்பட்ட கூறுகளின் பற்றாக்குறை பிற டெவலப்பர்களுக்கு மற்ற நிறுவனங்களுக்கான ஒப்பந்தங்கள் மற்றும் அவை தரக்குறைவான வேலை தயாரிப்புகளில் மாறக்கூடும் இங்கே ரிஸ்க் கையாளுதல் என்பது தரப்படுத்தல் ஆய்வு முறையான விவரக்குறிப்பு ஒப்பந்த ஒப்பந்தம் மற்றும் தரக் கட்டுப்பாடு ஆகியவற்றின் மூலம் வெளிப்புறமாக செய்யப்படும் பணிகளில் குறுகிய வீழ்ச்சி இது ஒரு அங்கமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெளிப்புறமாக செய்யப்படும் ஒரு பணி கோடிங் முறை என்று சொல்லலாம் அல்லது டெஸ்டிங் மற்றும் பல இருக்கலாம் இங்கே ஆபத்து குறைப்பு நுட்பம் தர உத்தரவாத நடைமுறைகள் போட்டி வடிவமைப்பு முதலியன இங்கே செயல்திறன் சிக்கல்கள் ஆபத்தை கையாளுதல் உருவகப்படுத்துதல் முன்மாதிரி மற்றும் சரிப்படுத்தும் மூலம் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி மிகவும் கடினமாகிறது தொழில்நுட்ப பகுப்பாய்வு செலவு நன்மை பகுப்பாய்வு முன்மாதிரி வாடிக்கையாளருக்குக் காண்பித்தல் டீம் உறுப்பினர்களால் மதிப்பீடு செய்தல் முன்மாதிரி உண்மையான தீர்வை வளர்ப்பதற்கு உதவுகிறது பின்னர் நிச்சயமாக பயிற்சி அளிக்கிறது கடந்த கால திட்டங்களை பாதித்துள்ள பல்வேறு முக்கியமான அபாயங்கள் மற்றும் ரிஸ்க் குறைப்பு நுட்பங்கள் என்ன என்பதை ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் அறிந்திருக்க வேண்டும் போஹெம் கண்டறிந்த 10 அபாயங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆபத்து குறைப்பு நுட்பங்களை ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜரும் அறிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட தற்போதைய விரிவுரைக்கான நேரத்தின் முடிவில் நாம் இருக்கிறோம் நாம் இங்கே நிறுத்திவிட்டு அடுத்த விரிவுரையில் தொடருவோம்